மாணவர்களுக்கு வணக்கம் நாம் முந்தைய வகுப்பில் நிலை மேற்பரப்புகளின் கருத்தை அறிமுகப்படுத்தினோம் மேலும் இரண்டு முடிவுகளை பார்த்தோம் அதாவது நிலை மேற்பரப்பு R என்ற பகுதியில் இருக்கும் போது R ல் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரே ஒரு நிலை மேற்பரப்பு மட்டுமே இருக்கும் மேலும் நிலை மேற்பரப்பு R ல் உள்ள அந்த புள்ளியில் கடந்து செல்கிறது மற்றும் இது ஒரு செயல்பாட்டின் சாய்வு fxyz c என்ற மேற்பரப்புக்கு செங்குத்தாக உள்ளது என்ற முடிவினையும் பார்த்தோம் எனவே இப்போது நம்மிடையே இரண்டு அடிப்படை முடிவுகள் உள்ளன இன்று திசை வகைகெழுகள் பற்றிய கருத்துக்கள் மற்றும் திசை வகைகெழுகளை பயன்படுத்தி சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் எனவே அவை உண்மையில் எதை குறிக்கின்றன என்பதை முறையான வரையறையுடன் தொடங்குவோம் இது ஒரு திசையிலி செயல்பாட்டின் திசை வகைகெழுவாகும் ஒரு முறையான வரையறை இதுபோன்று செல்கிறது fxyz R என்ற பகுதியில் ஒரு திசையிலி புலத்தை வரையறுக்கிறது மற்றும் இந்தப் பகுதியில் P என்பது எந்த ஒரு புள்ளியாக இருக்கட்டும் மற்றும் இந்த பகுதியில் Q என்ற புள்ளி P என்ற புள்ளியின் அருகிலுள்ள ஒரு புள்ளி என்று வைத்துக்கொள்வோம் P வின் உடைய கொடுக்கப்பட்ட திசையில் â என்பது அலகு வெக்டார் ஆகும் எனவே இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் கொடுக்கப்பட்ட அலகு வெக்டார் â க்கு திசை வகைகெழுகளை கணக்கிடும்போது நாம் எப்போதும் ஒரு அலகு வெக்டார்ரை வைத்திருக்க வேண்டும் பிறகு lim𝑄→𝑃𝑓𝑄−𝑓𝑃𝑃𝑄 இருந்தால் அது â திசையில் உள்ள P என்ற புள்ளியின் f ன் திசை வகைக்கெழு என்று அழைக்கப்படுகிறது எனவே அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் fxyz என்ற மேற்பரப்பில் P என்ற ஒரு புள்ளியை வைத்திருக்கிறீர்கள் இது R என்ற பகுதியிலிருந்து C என்ற பகுதிக்கு செல்கிறது மற்றும் P என்ற புள்ளிக்கு அருகிலேயே Q என்ற மற்றொரு புள்ளி உள்ளது என எடுத்துக்கொள்வோம் எனவே P யை நெருங்கும்போது ஒரு எல்லை உருவாகிறது அது என்னவென்றால் â என்ற அலகு வெக்டாரின் திசையிலுள்ள திசை வகைக்கெழுவகும் எனவே நாம் தேர்ந்தெடுத்த இந்த புள்ளி Q P என்ற புள்ளிக்கு அருகிலுள்ள புள்ளியாகும் ஆனால் இதுவும் â என்ற அலகு வெக்டாரின் திசையில் உள்ளது எனவே இந்த திசையில் உள்ள புள்ளி â என்ற அலகு வெக்டாரின் திசையில் உள்ளதாகும் பின்னர் நாம் எல்லையை கணக்கிட வேண்டும் மற்றும் இந்த எல்லை உண்டு என்றால் நாம் இந்த எல்லையை உண்மையில் â என்ற அலகு வெக்டார் P என்ற புள்ளியின் f என்ற சார்பின் திசை வகைக்கெழுவாகும் கருத வேண்டும் எனவே அடிப்படையில் எதை குறிக்கிறது என்றால் உண்மைப் பொருளாகவோ அல்லது எதை குறிக்கிறது என்றால் திசை வகைகெழுவை குறிக்கிறது எனவே அதை DD என எழுதுகிறோம் எனவே விளக்கம் என்பது P என்ற புள்ளியாகும் எனவே நாம் சொல்வது P என்ற புள்ளியானது xyz மற்றும் Q என்ற புள்ளியானது x δxy δyz δz ஆகும் மேலும் PQ என்பது மிகச்சிறிய வில்லின் நீளம் மற்றும் நீளத்தின் அளவு δs என்று எடுத்துக்கொள்வோம் PQ δs என வைத்துக்கொள்ளலாம் எனில் â ன் திசையில் P என்ற புள்ளியில் δs மிகச்சிறிய எண் மற்றும் δf fx δxy δyz δz − fxyz இதுதான் நமது P மற்றும் Q புள்ளியாகும் δf fx δxy δyz δz − fxyz f − f எனில் ∂f ∂s என்பது f ன் சராசரி மாறு வீதத்தை பொறுத்து â ன் திசையில் உள்ள அலகு தூரத்தை குறிக்கிறது தற்பொழுது நாம்â என்ற திசையில் P என்ற புள்ளியை பொருத்து f திசை வகைக்கெழு என்பது அடிப்படையாகQ→P lim f−f PQ Q→P lim or δs→0 ∂f∂s dfds எனவே இது வேறொன்றுமில்லை ஆனால் நம்முடைய dfds ல் δs → 0 ஆன பொழுது dfds முழுவதும் ஒன்றாக குவிந்து விடுகிறது மற்றும் சில அடிப்படைக் கருத்துக்கள் எதை குறிக்கிறது எனில் அலகு வெக்டார் â இன் திசையில் P என்ற புள்ளியை பொருத்து f இன் மாறு வீதம் ஆகும் இது நமக்கு fxyz c என்ற மேற்பரப்பில் இரண்டு அடுத்தடுத்து புள்ளிகள் உள்ளன என நமக்கு விளக்குகிறது மற்றும் f என்ற சார்பில் சிறிய அளவு அளவை கூட்டுவதாலும் அல்லது P என்ற புள்ளியில் இருந்து Q என்பது δf மற்றும் δs என குறிப்பிடப்படுகிறது எனவே சிறிய அளவு கூடுதல் என்பது f என்ற சார்பில் நிகழ்கிறது இதை δf என எழுதலாம் அடிப்படையாக f − f எனவும் எழுதலாம் மற்றும் PQ ல் சிறிய அளவு என்பது δs ஆகும் எனவே ∂f∂s என்பது δs → 0 ஆக இருக்கும்பொழுது f ன் சராசரி மாறு வீதம் அலகு தூரத்தைப் பொறுத்து உள்ளது எனவே இந்த சார்பு எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கிறது அலகு தூரத்தைப் பொறுத்து எவ்வளவு மாறுபடுகிறது என்பதை வெக்டாரின் திசையில் கொடுக்கப்பட்ட ∂f∂s ஐ பொறுத்தது நாம் எப்பொழுதும் f என்ற சார்பின் மாறு வீதத்தை அலகு வெக்டாரை பொறுத்து கணக்கிடுகிறோம் மற்றும் f என்ற சார்பின் திசை வகைக்கெழுகள் P என்ற புள்ளியை அடிப்படையாக வைத்து Q→P lim f−f PQ dfds கணக்கிடப்படுகிறது மற்றும் â திசையில் P என்ற புள்ளியில் δs என்பது மேற்பரப்பிலுள்ள மிகச்சிறிய அளவாகும் எனவே இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம் எனில் â ன் திசையில் P என்ற புள்ளியில் f என்ற சார்பின் மாறு வீதத்தை அலகு தூரத்தைப் பொறுத்து கணக்கிடுகிறோம் இது எதை குறிக்கிறது எனில் f என்ற சார்பு தூரத்தைப் பொறுத்து மாறு வீதத்தை குறிக்கிறது அல்லது â ன் திசையில் P என்ற புள்ளியை பொறுத்து அலகு தூரத்தை குறிக்கிறது â என்பது P என்ற புள்ளியில் அலகு வெக்டார் மற்றும் dfds என்பது f என்ற சார்பில் மாறு வீதமாகும் இதன் பொருள் என்னவெனில் திசை வகைக்கெழுவகும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அலகு வெக்டார் மற்றும் அலகு வெக்டாரோடு இணைந்த f சார்பின் மாறு வீதத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் மிக எளிமையான விளக்கமாகும் fxyz c என்ற மேற்பரப்பில் P என்ற புள்ளியில் ஒரு அலகு வெக்டார் உங்களிடம் உள்ளது உங்களுடைய திசை வகைக்கெழு என்பது fxyz என்ற சார்பின் மாறு வீதம் தூரத்தைப் பொறுத்து கிடைக்கிறது எந்த புள்ளியில் எங்கு திசை வகைக்கெழு நீங்கள் கண்டுபிடித்தாலும் அது திசை மற்றும் திசை வகைக்கெழு நேரடியாக குறிக்கிறது இப்பொழுது நாம் dfds குறிக்க வேண்டும் அதாவது f ன் மாறு வீதம் தூரத்தை பொறுத்து கணக்கிடப்படுகிறது திசை வகைக்கெழு எப்படி கண்டுபிடிக்கப்படலாம் உண்மையாக fxyz c ஐ dfds என்று வகைப்படுத்த வேண்டும் அல்லது திசை வகைக்கெழு கண்டுபிடிப்பதற்காக dfds ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது திசை வகைக்கெழு கண்டுபிடிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு சூத்திரத்தை உபயோகிக்க வேண்டும் இதை நாம் சிறு தேற்றங்களை பயன்படுத்தி நிரூபிக்க வேண்டும் எனவே இப்படி கண்டுபிடிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு உபகரணங்களின் உதவியைக் கொண்டு திசை வகைக்கெழு கண்டுபிடிக்கலாம் எனவே இப்போது புதியதொரு முறையை காணலாம் எனவே இப்பொழுது சிறு தேற்றத்தை காணலாம் இன்று நாம் பார்க்க போவது ஒரு தேற்றம் மற்றும் இத்தேற்றம் கூறுவது என்னவென்றால் f என்ற திசையிலி புலத்தின் திசை வகைக்கெழு Pxyz என்ற புள்ளியில் â என்ற அலகு வெக்டாரின் திசையில் கொடுப்பது dfds ∇⃗⃗ fP ஒரு புள்ளியில் சார்பின் சாய்வு கணக்கிட போகிறோம் இங்கு P என்ற புள்ளியை வைத்துக்கொள்கிறேன் மற்றும் அடிப்படையாக சார்பின் சாய்வு கூறுவது என்னவென்றால் P என்ற புள்ளியில் என்ற அலகு வெக்டார் â ஐ P தடவை கணக்கிட வேண்டும் என்று கூறுகிறது அதாவது dfds ஐ கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இந்த தேற்றத்தை பயன்படுத்தி சார்பு f ன் திசை வகைக்கெழு வை கண்டுபிடிப்பதற்கு P என்ற புள்ளியில் a ன் திசையில் கொடுக்கப்பட்ட∇⃗⃗f P என்ற புள்ளியில் â ரோடு திசையிலி பெருக்கத்தில் உள்ளது அதாவது dfds ∇⃗⃗ fP â ஆகும் இது ஒரு மிகச்சிறிய முடிவாகும் மற்றும் இதை நாம் நிரூபிக்க வேண்டும் மேலும் fds ∇⃗⃗ fP â எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் நிரூபணம்அல்லது தீர்வு fxyz என்பது R என்ற பகுதியில் உள்ள திசையிலி புலம் என்று எடுத்துக்கொள்வோம் மேலும் Pxyz என்பது R என்ற பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி என்று எடுத்துக்கொள்வோம் R ல் Pxyz அடங்கியுள்ளது எனில் OP ⃗ என எழுதுகிறேன் அல்லது P என்ற புள்ளியில் நிலை வெக்டாரனது xi⃗ y⃗j z⃗k̂ க்கு சமமாக உள்ளது இப்பொழுது â ன் திசையில் ஒரு நிலையான புள்ளி A யிலிருந்து வரை உள்ள தொலைவை S என எடுத்துக் கொள்வோம் δx என்பது எதை குறிக்கிறது எனில் â ன் திசையில் P ல் ஒரு சிறிய பகுதியை குறிக்கிறது மற்றும் dr ds என்பது P என்ற புள்ளியின்அலகு வெக்ட்டாரகும் i இப்பொழுது நாம் என்ன செய்யப்போகிறோம் எனில் â ன் திசையில் A என்ற நிலையான புள்ளியிலிருந்து P வரை உள்ள தொலைவை எடுத்துக்கொள்வோம் â ன் திசையில் A என்ற ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் S என்பது தொலைவை குறிப்பதாகும் மேலும் P ன் புள்ளியின் சிறு பகுதி அல்லது P என்ற புள்ளியின் சிறு அதிகமான பகுதியை குறிப்பதாகும் மேற்பரப்பின் வழியாக P என்ற புள்ளியில் இருந்து Q விற்கோ அல்லது P விலிருந்து A விற்கு அந்த சிறுபகுதி நகர்கிறது அது நமது δx ஆகும் மற்றும் இது â ன் திசையில் உள்ளது dr ds என்பது அலகு வெக்டாரின் திசையில் உள்ள r ன் அலகு வெக்டாரின் தொலைவை பொறுத்து மாறு வீதம் ஆகும் dr ds என்பது P என்ற புள்ளியின் அலகு வெக்டாராகும் ஆனால் நமது r xi yj zk̂ இதிலிருந்து dr ds dxds i dyds j dr ds k̂ என்பது கிடைக்கிறது â என்பது என்ன இது ∂f∂x a1 ∂f∂ya2 ∂f∂z a3 என்பது ஆகும் சரியாக இது â ஐ குறிக்கும் இதை a1a2a3 என்று எழுதலாம் அதாவது dr ds dxds i dyds j dr ds k̂ â ஆகும் â ன் கூறுகள் என்பது a1a2a3 ஆகும் a1 dxds a2 dyds மற்றும் a3 dzds என்பதாகும் அதாவது ∂f∂x dzds ஆகும் dz மற்றும் ∂z என்பது சிறு அளவிலான அதிகரிப்பே ஆகும்

Refer Slide Time 2038 dfds என்பது â ன் திசையில் P என்ற புள்ளியின் திசை வகைக்கெழு என்பது நமக்குத் தெரியும் இதுதான் திசை வகைக்கெழு ன் சரியான வரையறை ஆகும் â ன் திசையில் P என்ற புள்ளியில் f என்ற சார்பின் வகைக்கெழுவாகும் â ஆகும் மேலும் திசை வகைக்கெழு வை கண்டுபிடிப்பதற்கு P என்ற புள்ளியில் f என்ற சார்பின் சாய்வை கணக்கிட வேண்டும் மிக முக்கியமாக â என்ற அலகு வெக்டாரின் அளவை வைத்து கண்டுபிடிப்பது ஆகும் இதுதான் நமக்குத் தேவையான திசை வகைக்கெழுகள் கண்டுபிடிப்பதற்கான விதியாகும் â என்ற அலகு வெக்டாரின் திசையில் P என்ற புள்ளியில் திசையிலி புலத்தின் திசை வகைக்கெழுவாகும் இப்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது இது வகை நுண்கணிதத்தில் சில முக்கியமான முடிவுகளாகும் இந்த முடிவுகளை வைத்து dfds ∇⃗⃗ fP â நம்மால் நிரூபிக்க முடியும் அடுத்த தலைப்பிற்கு போவதற்கு முன் நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் மேற்பரப்புகளின் மேல் திசை வகைக்கெழுகளை சில எடுத்துக்காட்டுகளை வைத்து பார்ப்போம் முந்தைய வகுப்பில் மேற்பரப்புகளை வைத்து ஆரம்பித்தோம் இன்று திசை வகைக்கெழுகளை பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டை வைத்து இரண்டு தலைப்புகளையும் பயன்படுத்தி தீர்ப்போம் முதல் எடுத்துக்காட்டு x2y 2xz 4 என்ற பரப்பில் P2−23 என்ற புள்ளியில் அலகு செங்கோட்டு வெக்டாரை கணக்கிடுக நம்முடைய பரப்பு x2y 2xz 4 ஆகும் அந்தப் புள்ளியில் அலகு செங்கோட்டு வெக்டாரை கணக்கிட வேண்டும் P என்ற புள்ளியை P2−23 என எடுத்துக் கொள்வோம் நாம் இப்பொழுது என்ன செய்யப்போகிறோம் முதலில் மேற்பரப்பு களின் சில முடிவுகளை பார்ப்போம் நமக்கு நன்றாக தெரியும் சார்பின் சாய்வு மேற்பரப்பில் செங்குத்தாக இருக்கும் எனவே இங்கே நாம் செங்குத்து வெக்டாரை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் கொடுக்கப்பட்ட மேற்பரப்பில் செங்குத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் இதை திசைவேகத்தின் எண் மதிப்பால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது அலகு செங்குத்து வெக்டாராகும் எனவே இந்த இரண்டு பணிகளும் தெளிவாக உள்ளன முதலில் நாம் சாய்வை கணக்கிட வேண்டும் fxyz x2y 2xz − 4 இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மேற்பரப்பின் சமன்பாடு ஆகும் நமக்கு தெரியும் ∇⃗⃗ f என்பது f என்ற பரப்பிற்கு செங்குத்தாக உள்ளது முதலில் நாம் ∇⃗⃗ f அதாவது ∇⃗⃗ x2y 2xz − 4 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒன்றும் கடினமானதல்ல

இதுதான் நமக்கு தேவையான f ன் சாய்வு ஆகும் மேலும் ∇⃗⃗ f மற்றும் P என்பது P2−23 ஆகும் எனவே இதை அதில் பயன்படுத்தினால் எனவே நமக்கு கிடைப்பது 2 2 3i 22j 2 2k̂ ஆகும் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது −2i 4j 4k̂ இதுதான் ∇⃗⃗ f ஆகும் எனவே ∇⃗⃗ f அல்லது −2i 4j 4k என்பது செங்கோடு அல்லது மேற்பரப்பிற்கு செங்குத்தாக செங்கோடு உள்ளது அல்லது fxyz என்ற மேற்பரப்பிற்கு செங்குத்தாக உள்ளது ஆனால் நான் அலகு செங்கோடை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது செங்குத்து அளவு கண்டுபிடிக்க வேண்டும் இது அலகுசெங்கோட்டை நமக்கு தருகிறது இதை நாம் −2i4j4k̂ √41616 −2i4j4k̂ 2√10 என்று எழுதலாம் இது இறுதியில் −2i 4j 4k̂ என்று கிடைக்கிறது மேலும் இது 32 40 என்ன கிடைக்கிறது அலகு செங்கோடு என எழுதலாம் 2√10 அல்லது fxyz c என்ற மேற்பரப்பிற்கு செங்குத்தாக உள்ளது மேலும் fxyz என்பது x2y 2xz 4 எனவே c யின் மதிப்பு 4 ஆகும் இது தேவையான மதிப்பாகும் இதன் மதிப்பு 16 16 32 4 36 ஆகும் எனவே இது −2i4j4k̂ √41616 −2i4j4k̂ 6 எனவே fxyz c என்ற மேற்பரப்பின் தேவையான அலகு செங்கோடு ஆகும் மற்றும் நமக்கு மேற்பரப்பிற்கு தேவையான சமன்பாடு கிடைத்திருக்கிறது இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகும் இந்த எடுத்துக்காட்டில் மேற்பரப்பு என்பது என்ன என்ற கேள்வி எழும் எனவே fxyz c என்ற மேற்பரப்பின் சமன்பாட்டை இப்படி எழுதலாம் மேலும் சாய்வை கணக்கிட வேண்டும் ஏனெனில் சாய்வு என்பது மேற்பரப்பின் செங்கோட்டு அளவாகும் மற்றும் P என்ற புள்ளியில் சாய்வை கணக்கிட வேண்டும் மேலும் திசைவேகத்தின் எண் மதிப்பினால் வகுக்க கிடைப்பது மேற்பரப்பின் அலகு செங்குத்து வெக்டாராகும் மேலும் 2−23 என்ற புள்ளி x2y 2xz 4 என்ற மேற்பரப்பில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை எனில் நாம் அதை கணக்கிட வேண்டும் ஆனால் இந்த புள்ளி கண்டிப்பாக மேற்பரப்பில் இருக்கும் எனவே நான் அதில் பயன்படுத்த போகிறேன் எனில் கிடைப்பது 4 ஆகும் எனவே 22 2 3 −8 12 4 என்பது மேற்பரப்பில் உள்ளது ஏதாவது கண்டுபிடிக்கும் முன் கொடுக்கப்பட்ட புள்ளி மேற்பரப்பில் உள்ளதா என்பதை உறுதி செய்துகொள்ள வேண்டும் எனவே இங்கே இந்த விஷயத்தில் இது மேற்பரப்பில் உள்ளது f என்ற சாய்வை திசைவேகத்தின் எண் மதிப்பினால் வகுக்க கிடைப்பது அலகு செங்கோடு ஆகும் எனவே இதை நாம் ∇⃗⃗ f̂ என்று இப்படி எழுதலாம் எனவே இன்று நாம் மேற்பரப்பு மற்றும் அலகு செங்கோட்டின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மேற்பரப்பு மற்றும் திசை வகைக்கெழுகுகள் சில எடுத்துக்காட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம்